வணக்கம் மாணவர்களே கடந்த வகுப்பு வரை நாம் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எ வெக்டார் மற்றும் இன்டகரேஷன் ஆஃப் எ வெக்டார் பற்றி பார்த்தோம் அடிப்படையில் இவைகளில் சில இன்டகரேஷன் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் மூலம் ஊக்குவிக்கப்பட்டது நம்மிடம் dt போன்ற வகையான இன்டகரல் மற்றும் இது வெக்டாராக இருந்தால் எப்படியென்று பார்த்தோம் ∫𝑡𝑡𝑎𝑏 𝑓⃗𝑡𝑑𝑡 என்றால் இங்கே ஃபங்க்ஷன் 𝑓⃗𝑡 𝑥𝑡𝑖̂ 𝑦𝑡𝑗̂ 𝑧𝑡𝑘̂ என்றிருந்தால் அடிப்படையில் வெக்டார் 𝑓⃗𝑡 ஐ இந்த இன்டகரல் செய்ய அதை சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும் அதன் பின்பு t ஐ பொறுத்து ஒவ்வொரு காம்போனெண்ட்டாக இன்டகரேட் செய்கிறோம் அது நமக்கு இந்த வெக்டார் ஃபங்க்ஷனின் இன்டகரல்லை கொடுக்கும் இப்போது இது வெக்டாரின் இன்டகரேஷன் என்று அழைக்கப்படும் ஆனால் இரண்டு சாப்டெர்களுக்கு பிறகு கொஞ்சம் வித்தியாசமான வெக்டார் இன்டகரேஷன் என்ற தலைப்பிற்கு வருவோம் ஆகையால் அவைகளைப் பற்றியும் நாம் படிப்போம் இன்றைக்கு வெக்டார் கால்குலஸ் கண்ணோட்டத்தோடு தொடர்புடைய மற்றொரு முக்கியமான தலைப்பை அறிமுகப்படுத்தபோகிறேன் இன்றைய தலைப்பு வெக்டார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட் டைவெர்ஜன்ஸ் மற்றும் கர்ல் ஆகும் க்ரேடியன்ட்டானது ஸ்கேலார் ஃபங்க்ஷனில் எடுக்கப்படும் டைவெர்ஜன்ஸ் மற்றும் கர்ல் ஆகியவை வெக்டார் ஃபங்க்ஷனில் எடுக்கப்படும் ஆகவே இது வெக்டார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட்டை போன்று அல்லாமலும் எப்பொழுதும் ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட்டை போன்றும் வெக்டார் ஃபங்க்ஷனின் டைவெர்ஜன்ஸ் மற்றும் கர்லைப் போன்றும் உள்ளது உங்களுக்கு கொடுக்கப்படும் முறையான ஒரு வரையறை இவ்வாறாக இருக்கும் முதலாவதாக வெக்டார் ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டிரைவேட்டிவை பார்க்கப் போகிறோம் இரண்டு வேரியபில்களை உடைய ஸ்கேலார் ஃபங்க்ஷன்களை பற்றிப் பேச போகிறோம் இரண்டு வேரியபில் கொண்ட ஒரு ஃபங்க்ஷன் 𝑧 𝑓𝑥 𝑦 என்க இந்த ஸ்கேலார் விஷயத்தில் நாம் மற்றும் ஐ பற்றி பேச முடியும் இதைப்போல வெக்டார் ஃபங்க்ஷனிலும் 𝑟⃗ 𝑓⃗𝑥 𝑦 𝑧 என இருந்தால் இங்கேயும் வெக்டார் ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டிரைவேட்டிவ் பற்றிப் பேச முடியும் வெக்டார் ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டிரைவேட்டிவை எவ்வாறு வரையறுக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு முறையான வரையறையை கொடுக்கிறேன் அந்த வரையறை என்னவெனில் ஒன்றிற்கு மேற்பட்ட மற்றும் ஸ்கேலார் வேரியபில்லை பொறுத்து வெக்டார் ஃபங்க்ஷன் 𝑟⃗ எனில் 𝑟⃗ 𝑓⃗𝑥 𝑦 𝑧 என்க 𝑟⃗ என்பது x y மற்றும் z இன் ஃபங்க்ஷன் ஆகும் அடிப்படையில் 𝑟⃗ என்பது x y மற்றும் z என்ற 3 ஸ்கேலார் வேரியபில்லின் வெக்டார் ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் 3𝑥2𝑧𝑖̂ 𝑦2𝑧𝑗̂ 𝑧2𝑥𝑘̂ என எடுத்துக்கொண்டால் அது சாத்தியமான ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே ஸ்கேலார் வேரியபில் 𝑟⃗ இன் வெக்டார் ஃபங்க்ஷன் என்பது அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக இருக்கும் x ஐ பொறுத்து 𝑟⃗ இன் பார்ஷியல் டிரைவேட்டிவ் என வரையறுக்கலாம் ஆகவே இப்படித்தான் நாம் 𝑟⃗ இன் பார்ஷியல் டிரைவேட்டிவை வரையறுக்கிறோம் x y z என்ற 3 ஸ்கேலார் வேரியபில்களின் அடிப்படையான வெக்டார் ஃபங்க்ஷன் 𝑟⃗ இன் பார்ஷியல் டிரைவேட்டிவ் என வரையறுக்கலாம் இதைப்போல y ஐ பொறுத்து வெக்டார் ஃபங்க்ஷன் 𝑟⃗ இன் பார்ஷியல் டிரைவேட்டிவை வரையறுக்க முடியும் பிறகு வழக்கமாக நாம் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை வரையறுக்கும்போது செய்வதைப்போல் 𝛿𝑦 என்ற ஒரு சிறிய எலிமென்ட்டை சேர்க்கிறோம் இதைப்போலவே ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் டிரைவேட்டிவையும் வரையறுக்கிறோம் அதன் பிறகு டிரைவேட்டிவை z ஐ பொறுத்து எனவும் லிமிட்டை 𝛿𝑧 → 0 எனவும் எழுதுகிறோம் பிறகு வேரியபில் z க்கு ஒரு சிறிய இன்க்ரிமென்டை கொடுக்கிறோம் எனவே சக்சசிவ் டெரிவெடிவை வரையறுக்க விரும்பினால் x y மற்றும் z ஐ பொறுத்து 𝑟⃗ இன் பார்ஷியல் டிரைவேட்டிவை வரையறுக்கிறோம் சக்சசிவ் பார்ஷியல் டிரைவேட்டிவ் என்றால் ஆகும் இவ்வாறு தான் நாம் மிக்ஸ்டு டிரைவேட்டிவ் வரையறுக்கிறோம் வெக்டார் ஃபங்க்ஷனின் பார்ஷியல் டிரைவேட்டிவ் நாம் அறிமுகப்படுத்தியபோது ஒரு ஆபேரெட்டரை நாம் அறிமுகப்படுத்தினோம் அந்த ஆபரேட்டரை க்ரேடியன்ட் ஆஃப் எ வெக்டார் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது 𝑓𝑥 𝑦 𝑧 ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது x y z என்ற 3 புள்ளியிலும் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் டிஃபரன்ஷியபில்லாக இருக்கும் அப்பொழுது f இன் க்ரேடியன்ட் ∇𝑓 அல்லது வெறும் grad f என்பதை எனலாம் சிலர் இதை என்றும் எழுதுவதுண்டு எனவே 𝑖̂ 𝑗 ̂மற்றும் 𝑘̂ என்று எழுதுவதற்கு பதில் டிரிப்லெட் எனவோ நப்லா எனவோ எழுதலாம் வழக்கமாக வெக்டார் கால்குலசில் என உள்ளது இதுவே நமது நெபியூலா சிலர் டிரிப்லெட்டின் நொட்டேஷனாக பயன்படுத்துகிறார்கள் இது என ஆகிறது இதுவே நப்லாவின் நொட்டேஷன் எனவே வழக்கமாக 𝑓 இன் கிரேடியண்ட் என நாம் சொல்லும்போது இந்த ஆபரேட்டரை செயல்படுத்துகிறோம் இந்த ஆபரேட்டர் நப்லா எனப்படுகிறது இதை ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் மீது நாம் செயல்படுத்தும்போது இது ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் கிரேடியண்ட் என அழைக்கப்படுகிறது இது ஒரு வெக்டார் குவாண்டிடி எனவே ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட் ஒரு வெக்டார் குவாண்டிடி ஆகும் இந்த உதாரணத்தில் ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் எல்லா பார்ஷியல் டிரைவேட்டிவ்களும் இருக்க வேண்டும் ஒரு ஸ்கேலார் ஃபீல்டின் க்ரேடியன்ட் வெக்டார் ஃபீல்டை வரையறுக்கிறது அதாவது ஸ்கேலார் பாய்ண்ட் ஃபங்க்ஷனின் கிரேடியண்ட் ஒரு வெக்டார் ஃபீல்டை வரையறுக்கும் எனவே நாம் முன்பு சொன்னது போலவே f என்பது ஒரு ஸ்கேலார் பாய்ண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ∇𝑓 என்பது அடிப்படையில் ஒரு வெக்டார் பாய்ண்ட் ஃபங்க்ஷன் அல்லது f ஒரு ஸ்கேலார் ஃபீல்டை வறையறுக்கும்போது ∇𝑓 ஒரு வெக்டார் ஃபீல்டை வரையறுக்கிறது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம் f ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது ஐ கண்டுபிடி நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் 𝑓𝑥 𝑦 𝑧 3𝑥2𝑦𝑧 என்றிருந்தால் என்பதை கண்டுபிடிப்பதே தேவையானது ஆகவே என்பதை செய்வோம் இப்பொழுது என்பதின் ஃபங்க்ஷன் 6𝑥𝑦𝑧 என ஆகும் ஏனென்றால் இதை நாம் x ஐ பொறுத்து மாத்திரம் பார்ஷியல்லாக டிஃபரன்ஷியேட் செய்கிறோம் எனவே x ஐ பொறுத்து நாம் டிஃபரன்ஷியேட் செய்யும்போது மட்டும் y மற்றும் z ஆகியவை கான்ஸ்டண்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்பொழுது நமக்கு என்று கிடைக்கும் இது தான் நமக்கு தேவையான மற்றும் இப்படித்தான் நாம் கணக்கிட வேண்டும் இதன் அடிப்படையில் பார்ஷியல் டிரைவேட்டிவ் உள்ள எந்த ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட்டையும் நாம் கணக்கிட முடியும் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் 𝑓𝑥 𝑦 𝑧 𝑥3 sin 𝑦 cos 𝑧 என்றிருக்கும்போது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு வெளிப்படையாக இது தனித்தனியாக x y மற்றும் z ஐ பொறுத்து உள்ள டிஃபரன்ஷியபில் ஃபங்க்ஷன் ஆகும் இதை நாம் என்று எழுதலாம் இப்பொழுது x ஐ பொறுத்து f ஐ டிஃபரன்ஷியேட் செய்யும்பொழுது ∇⃗𝑓 3𝑥2 sin 𝑦 cos 𝑧 𝑖̂ 𝑥3 cos 𝑦 cos 𝑧 𝑗̂ − 𝑥3 sin 𝑦 sin 𝑧 𝑘̂ என்று கிடைக்கும் இப்படித்தான் அடிப்படையில் ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்டை கணக்கிட வேண்டும் சரியா இப்பொழுது அடிப்படையில் சில தீர்வுகள் 2 ஃபங்க்ஷன்களுக்கு மட்டும் செல்லுபடியாகும் ஆகவே 2 ஃபங்க்ஷன்களுக்கு கூடுதலாக 2 இருந்தால் அந்த 2 ஃபங்க்ஷன்களின் கூட்டலில் கிரேடியண்ட்டை நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் அந்த கூட்டல் என்னவாகும் 2 ஃபங்க்ஷன்களின் டிஃபரன்சியேஷன் லிமிட் மற்றும் கன்டினியூட்டி என்பது 2 ஃபங்க்ஷன்களின் கூட்டல் அல்லது 2 ஃபங்க்ஷன்களின் கழித்தல் போன்றது இதை நான் பண்புகள் என்று அழைக்கிறேன் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட்டின் பண்புகள் என்ன f மற்றும் g என்பது ஸ்கேலார் வேரியபில்கள் xy மற்றும் z இன் 2 ஃபங்க்ஷன்கள் என்றால் ∇⃗𝑓 மற்றும் ∇⃗𝑔 என்று இருக்கும் அவைகள் உள்ளபடியே வரையறுக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது முதல் பண்பு ஆகும் அது என்னவென்றால் கூட்டலின் க்ரேடியன்ட் க்ரேடியன்ட்டின் கூட்டலுக்கு சமமாக இருக்கும் இங்கு ஒரு வித்தியாசம் இருந்தால் கழித்தலின் க்ரேடியன்ட் க்ரேடியன்ட்டின் கழித்தலுக்கு சமமாக இருக்கும் சரியா இங்கு ஒரு மைனஸ் குறியீடை போடுவோம் கூட்டல் மற்றும் கழித்தலை ஒரே வழியில் நிரூபிக்க முயல்வேன் ஆகவே ஒரு தீர்வையாவது காட்ட முயல்வோம் ஆகவே இது என்றாகும் இப்போது f டெர்ம்களை ஓரிடத்திலும் g டெர்ம்களை ஓரிடத்திலும் நாம் சேகரிக்க போகிறோம் ஆகையால் இது என்றாகும் இது தான் அடிப்படையில் நம்முடைய ∇⃗𝑓 மற்றும் இப்படித்தான் ∇⃗𝑓 என்பதை வரையறுத்தோம் இதை நான் ∇⃗𝑓 ∇⃗𝑔 என்று எழுத முடியும் ∇⃗𝑔 என்பதை தேவையான தீர்வாக நான் எழுத முடியும் ஆகவே கூட்டலின் க்ரேடியன்ட் க்ரேடியன்ட்டின் கூட்டலுக்கு சமமாக இருக்கும் அதுபோலவே கழித்தலின் க்ரேடியன்ட் க்ரேடியன்ட்டின் கழித்தலுக்கு சமமாக இருக்கும் என்பதை நிரூபிக்க முடியும் ஆகவே இந்த ப்ரூஃப் கடினமானது அல்ல இப்பொழுது நமக்கு ஒரு தீர்வு அல்லது ஒரு க்ரேடியன்ட்டின் பண்பு அல்லது பெருக்கலின் க்ரேடியன்ட் அல்லது நப்லா சிம்பலை நாம் எழுத முடியும் ஆகவே பெருக்கலின் க்ரேடியன்ட் 𝑔𝑟𝑎𝑑𝑓𝑔 ∇⃗𝑓𝑔 𝑓∇⃗𝑔 𝑔∇⃗𝑓 என்றாகும் இது 2 ஃபங்க்ஷன்களின் டிஃபரன்சியேஷனை போன்ற விதி ஆகும் இரண்டாவது ஃபங்க்ஷனின் டிஃபரன்சியேஷனை பொறுத்து முதல் ஃபங்க்ஷன் மாறாமல் இருக்கும் மற்றும் முதல் ஃபங்க்ஷனின் டிஃபரன்சியேஷனை பொறுத்து இரண்டாவது ஃபங்க்ஷனும் மாறாமல் இருக்கும் ஆகவே இது 2 ஃபங்க்ஷன்களின் டிஃபரன்சியேஷனை போலவே உள்ள விதியை பின்பற்றும் இந்த ப்ரூஃப் மிகவும் எளிமையானது மற்றும் இதை நான் மாணவர்களிடம் விடுகிறேன் மற்றும் நீங்கள் இதை தீர்க்க முடியும் என நான் நம்புகிறேன் மூன்றாவது பண்பு என்னவென்றால் f மற்றும் g இரண்டு வெக்டார் ஃபங்க்ஷன்களாக இருக்கும்போதும் ∇⃗𝑓 மற்றும் ∇⃗𝑔 இருக்கும்போதும் இதை கோஷியண்ட்டின் கிரேடியண்ட் என்று நாம் எழுத முடியும் கோஷியண்ட்டின் கிரேடியண்ட் என்பது ஆகும் இப்படித்தான் நாம் கோஷியண்ட்டின் கிரேடியண்ட்டை வரையறுக்கிறோம் இதை நிரூபித்து விட்டோம் மற்றும் இங்கே ஒரு கோஷியண்ட் இருப்பதால் இதை விளக்குவது சற்று கடினம் x y மற்றும் z ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் செய்யும்போது அது எப்பொழுதுமே என இருக்கும் பிறகு மீதமிருக்கும் ஃபங்க்ஷன்களையும் நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இதை நிரூபிப்பது மிகவும் எளிது ஆனால் சற்று நீளமானது இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்துபார்க்க வேண்டும் நிரூபனம் சரியானது எனவே இதை மாணவர்களிடமே விடுகிறேன் இதை அவர்கள் எளிதாக தீர்க்க முடியும் என நான் உறுதியாக நம்புகிறேன் மற்றொரு சிறிய தீர்வை கொண்டிருக்கிறோம் ஸ்கேலார் பாய்ண்ட் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்டாக இருக்குமேயானால் தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை நான்காவது பண்பாக இருக்கும் அது என்னவென்றால் ∇⃗𝑓 0⃗ க்ரேடியன்ட் என்பது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் என்பதை கவனமாக கருத்தில் கொள்ளவேண்டும் ஆனால் டைவெர்ஜன்ஸ் என்பது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஆனாலும் வெக்டார் ஃபங்க்ஷனின் கர்ல் மீண்டும் ஒரு வெக்டார் ஆகும் டைவெர்ஜன்ஸ் என்பது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வெக்டார் ஃபங்க்ஷனின் டைவெர்ஜன்ஸ் என்பது ஒரு ஸ்கேலார் ஆனாலும் ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட் மற்றும் வெக்டார் ஃபங்க்ஷனின் கர்ல் இவை அனைத்தும் வெக்டார் க்வாண்டிடிகள் ஆகவே இது 0⃗ ஆ அல்லது வெறும் 0 வா என்பதை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் தேவையான நிபந்தனை என்னவென்றால் கான்ஸ்டண்ட் ஃபங்க்ஷன் நம்மிடம் இருந்தால் க்ரேடியன்ட் 0⃗ ஆகும் ஆகவே இது மிகவும் எளிதான தேவையான நிபந்தனை ஆகும் f என்பது கான்ஸ்டண்ட்டா என்று பார்ப்பது மிகவும் எளிது ஆகவே 𝑓𝑥 𝑦 𝑧 𝑎 கான்ஸ்டண்ட் 𝐶 என்க இந்த கான்ஸ்டண்டை C என்று நான் அழைக்கிறேன் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்டாக இருப்பதால் வெளிப்படையாக இங்கிருந்து 0 என்றாகும் xy மற்றும் z ஐ பொறுத்து பார்ஷியல் டிரைவேட்டிவ் எப்பொழுதும் 0 வாக இருக்கும் ஆகவே நான் இங்கிருந்து என்று எழுதுகிறேன் இந்த எல்லா காம்பனன்ட்களின் கோஎஃப்பிஷியண்ட்களும் 0 என்றால் ஆகும் 0𝑖̂ 0𝑗̂ 0𝑘̂ என்பது உண்மையில் ஒரு ஸீரோ வெக்டார் ஆகவே இது தேவையான நிபந்தனை ஆகும் இப்பொழுது நாம் ரிவர்ஸ் வழியில் செல்வோம் என்றிருந்தால் இப்பொழுது என்ன நடக்கும் இப்படி எழுதுகிறேன் இது ஒரு விதமான அடையாளம் போல இருக்கிறது கோஎஃப்பிஷியண்ட்கள் சமமாக இருக்கும் இன் கோஎஃப்பிஷியண்ட்கள் வலதுகை பக்கத்திலே உள்ள இன் கோஎஃப்பிஷியண்ட்களுடன் சமமாக இருக்க வேண்டும் இடதுகை பக்கத்திலுள்ள இன் கோஎஃப்பிஷியண்ட்கள் வலதுகை பக்கத்திலே உள்ள இன் கோஎஃப்பிஷியண்ட்களுடன் சமமாக இருக்க வேண்டும் இதுபோன்று விற்கும் செய்யவேண்டும் இதிலிருந்து என நான் எழுதுகிறேன் ஈக்குவேஷனின் இரு பக்கத்திலும் நான் இன்டகரேட் செய்தால் f என்பது y z என்பதின் ஃபங்க்ஷனாக மட்டுமே இருக்கும் ஆகவே என்னால் 𝑓𝑥 𝑦 𝑧 𝑔𝑦 𝑧 என்று எழுதமுடியும் இரண்டாவது ஈக்குவேஷனை நான் இன்டகரேட் செய்தால் 𝑓𝑥 𝑦 𝑧 ℎ𝑧 𝑥 என்று கிடைக்கும் பார்ஷியல் டிரைவேட்டிவ் 0 ஆக இருக்க முடியாது 𝑓 ன் ஃபங்ஷன் என்பது h மற்றும் z x ஆக இராவிட்டால் பார்ஷியல் டிரைவேட்டிவ் 0 ஆக இருக்க முடியாது f இன் ஃபங்ஷன் என்பது ஒரு கான்ஸ்டண்டா இல்லையா என்பது நமக்குத் தெரியாது எனவே நாம் கான்ஸ்டண்ட் என்று எழுத முடியாது பங்ஷன் f என்பது z மற்றும் x ஆகியவற்றின் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அதன் பார்ஷியல் டிரைவேட்டிவ் என்பது அந்த ஃபங்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்தாலும் 0 வாக இருக்கும் நீங்கள் இன்டகரேட் செய்யும் போது அதை கான்ஸ்டண்ட் என்று நீங்கள் எழுதக் கூடாது நீங்கள் எப்பொழுதுமே z மற்றும் x ஆகியவற்றின் ஃபங்க்ஷன் என எழுத வேண்டும் நாம் f ஐ இன்டகரேட் செய்யும் போது gh மற்றும் k இருந்தால் நாம் இன்டகரேட் செய்யும் போது மூன்றாவது சமன்பாடுஎன இருக்கும் நம்மிடம் ஒரு கணக்கு இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மூன்று வெவ்வேறு ஃபங்க்ஷன்களுக்கு சமமாகாது ஃபங்க்ஷன் தானே கான்ஸ்டண்ட் ஆக இல்லாத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷன் y மற்றும் z ஆகியவற்றின் ஃபங்க்ஷன் ஆகவோ z மற்றும் x ஆகியவற்றின் ஃபங்க்ஷன் ஆகவோ x மற்றும் y ஆகியவற்றின் ஃபங்க்ஷன் ஆகவோ இருக்காது எனவே ஃபங்க்ஷன் f என்பது ஒரு கான்ஸ்டண்ட் என இருப்பதே ஒரே வழி எனவே ஒரு கான்ஸ்டண்ட் ஃபங்க்ஷன் C க்கு சமமாக இருக்கவேண்டும் ஃபங்க்ஷன் f ஒரு கான்ஸ்டண்ட்டாக இராவிட்டால் இந்த 3 வாய்ப்புக்களும் நிகழ்வது சாத்தியமில்லை எனவே f என்பது க்குச் சமமானால் f என்பது 𝑔𝑦 இன் ஃபங்க்ஷன் ஆகவும் மற்றும் x y யின் ஃபங்க்ஷன் ஆகவும் இருக்கும் எனவே முதல் சமன்பாட்டின்படி f என்பது x லிருந்து இண்டிபென்டண்ட் ஆகவும் இரண்டாவது சமன்பாட்டின்படி f என்பது y யி லிருந்து இண்டிபென்டண்ட் ஆகவும் மூன்றாவது சமன்பாட்டின்படி f என்பது z டிலிருந்து இண்டிபென்டண்ட் ஆகவும் இருக்கும் எனவே f என்பது xy மற்றும் z டிலிருந்து இண்டிபென்டண்ட் ஆகவும் இருக்கும் ஏனென்றால் f எனபது 3 வேரியபில்களின் ஃபங்க்ஷன் ஆகவே f என்பது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருப்பது தான் ஒரே வழி வேறு எந்த ஃபங்க்ஷனாகவும் இருக்க முடியாது ஏனென்றால் என இருந்தால் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்பது வெளிப்படையாக கிடைக்கும் இதைத்தான் நாம் நிரூபிக்க விரும்பினோம் இவை நாம் நிச்சயமாகக் கைக்கொள்ளக்கூடிய எளிய முடிவுகள் ஒரு ஃபங்க்ஷனின் க்ரேடியன்ட்டை குறித்த சில உதாரணங்களை நாம் செய்து பார்ப்போம் வெக்டார் ஃபங்க்ஷனின் டைவர்ஜென்ஸ் என்ற கருத்தைக்குறித்து நமது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கவனமாய் கேட்டதற்கு நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்